நல்ல மதியம் நாம் நம்முடைய விரிவுரையைத் தொடர்கிறோம் இது சுருக்கத்தின் கீழ் கொத்து வேலையின் நடத்தையைப் பார்க்கிறது மெலிதான விகிதத்தின் விளைவு மற்றும் மைய பிறழ்வு விகிதத்தின் விளைவு மற்றும் கொத்து சுவரின் சுருக்க திறனைக் குறைப்பதில் இந்த இரண்டு முக்கியமான வடிவியல் இரண்டாம் வரிசை விளைவுகளை எவ்வாறு கணக்கிடுகிறோம் என்பதை நாம் ஆய்வு செய்தோம் ஆக கடைசி வகுப்பில் இதைத்தான் பார்த்துக் கொண்டிருந்தோம் நிச்சயமாக ஒரு கொத்து சுவரின் செங்குத்து சுமை தாங்கும் திறன் மற்ற காரணிகளால் பாதிக்கப்படுகிறது இந்த தொகுதியின் தொடக்கத்தில் இந்த காரணிகளில் சிலவற்றை நாம் சுருக்கமாகப் பார்த்தோம் மேலும் வளைந்துகொள்வதற்கான நடத்தைக்குச் செல்வதற்கு முன் இதை கொஞ்சம் நெருக்கமாக ஆராய்வோம் எனவே குறியீடுகள் எவ்வாறு பிரதிநிதித்துவம் செய்யப்படுகின்றன அங்குதான் நம்முடைய கடைசி விரிவுரையில் முடிக்கப்பட்டது கொடுக்கப்பட்ட சுவரின் பரிமாணங்களை அல்லது வடிவியலின் கலவையின் வடிவமைப்பு சுமைகளை மதிப்பிடுவதற்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வடிவமைப்பு வளைவுகளை ஒரு குறியீடு உங்களுக்கு எவ்வாறு வழங்கும் என்பதை மற்றும் சுமைஏற்றுதல் மைய பிறழ்வு ஆகியவற்றை நாம் பார்த்துக் கொண்டிருந்தோம் எனவே IS குறியீடு 1905 எவ்வாறு தகைவைக் குறைக்கும் காரணியை e வகுத்தல் t விகிதத்தின் செயல்பாடாகப் பார்க்கிறது என்பதை நாம் பார்த்தோம் கடைசி விரிவுரையில் நான் உங்களிடம் குறிப்பிட்டேன் நாம் நம்முடைய கணக்கீடுகளை லீனியர் எலாஸ்டிக் பகுப்பாய்வின் அடிப்படையில் பொருளின் நேரியல் மீள் நடத்தை அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அணுகுமுறைக்கு செய்கிறோம் இப்போது அது பழமைவாதமாக நடுத்தரமாக இருக்கப் போகிறது மற்றும் உலகம் முழுவதும் வெவ்வேறு குறியீடுகள் வெவ்வேறு அணுகுமுறைகளைப் பின்பற்றுகின்றன இந்த வளைவுகள் வெவ்வேறு குறியீடுகளில் வழங்கப்படும் விதத்தில் வித்தியாசத்தைக் காணக்கூடிய அம்சங்களில் ஒன்று நேரியல் அல்லாத தகைவு திரிபு உறவு பயன்படுத்தப்பட்டால் கொத்து சுருக்க நடத்தையில் நீங்கள் இரண்டாவது வரிசை விளைவுகளின் மிகவும் துல்லியமான மதிப்பீட்டைப் பெறுவதைக் காண்பீர்கள் எனவே நான் வேறு சில வடிவங்களைப் பார்க்கிறேன் அதில் நீங்கள் கொத்து வடிவமைப்பிற்காக கிடைக்கக்கூடிய வடிவமைப்பு வளைவுகளைக் காண்பீர்கள் எனவே நாம் பார்க்கும் இந்த குறிப்பிட்ட எடுத்துக்காட்டில் y அச்சில் PPcritical மற்றும் x அச்சில் நீங்கள் மொத்த விலகலைக் கொண்டிருக்கும் இயல்பாக்கப்பட்ட சுமையைக் காணலாம் இது சுமையின் மைய பிறழ்வை உள்ளடக்கியது எனவே உங்களிடம் yc உள்ளது இது பின் பின் செய்யப்பட்ட சுவரில் நீங்கள் பெறும் நடுத்தர உயர இடப்பெயர்ச்சி மற்றும் சுமையின் மைய பிறழ்வு ஆகியவை இங்கே d என கொடுக்கப்பட்ட சுவரின் தடிமனுக்கு இயல்பாக்கப்படும் எனவே நீங்கள் பார்க்கும் இந்த வளைவுகளின் தொகுப்பில் நெடுவரிசையை இறுதி நேரத்திலும் மீள்தன்மையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று கருதி இழுவிசை எதிர்ப்பைக் கொண்ட பொருளை வழங்கினால் தொடர்ச்சியான கோடுகள் குறையத் தொடங்கும் இடத்திற்கு அப்பால் சுமை விலகல் வளைவுகள் அது முழுமையாக மீள் நிலையைக் கருதினால் அந்த புள்ளியிடப்பட்ட கோடுகளை நீங்கள் உண்மையில் பின்பற்றுவீர்கள் எனவே இது PPcritical ஐ மைய பிறழ்வு விகிதத்திற்கு பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கான மற்றொரு வழியாகும் இது சில ஆண்டுகளுக்கு முன்பு வேலை செய்தது இப்போது நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு அம்சம் என்னவென்றால் இது கவனிக்கப்பட்டது மற்றும் பெரும்பாலான பகுப்பாய்வு வடிவங்கள் பெரும்பாலான வடிவமைப்பு வரைபடங்கள் இந்த அம்சத்திற்குக் காரணமாகும் இந்த நிகழ்வுக்கு சுவரில் நீங்கள் பெறும் அதிகபட்ச நடுத்தர உயர விலகல் இரண்டாவது வரிசை விளைவு மற்றும் சுமையின் மைய பிறழ்வின் காரணமாக அங்கு இருக்கும் ஆரம்ப மைய பிறழ்வு ஆகும் எனவே இந்த விஷயத்தில் நாம் yc ஐப் பார்க்கிறோம் நடு உயரம் விலகல் மற்றும் ep என்பது சுமையின் மையப் பிறழ்வு எனவே இது பகுதியின் தடிமனின் ஒரு பாதியை அடையும் போது எனவே இந்த வழக்கில் 0 5 க்கு சமமாக இருந்தால் நீங்கள் பொதுவாக நிலைத்தன்மையை இழப்பீர்கள் சரிவு இந்த வரம்பில் காணப்படுகிறது மற்றும் பெரும்பாலான குறியீடுகள் இந்த குறிப்பிட்ட மதிப்பைத் தாண்டி ஒரு தொப்பியை வைக்கும் எனவே ed இல் மொத்த மையப் பிறழ்வு பிளஸ் நடு உயரம் விலகல் 0 5 ஐ அடைவதை நீங்கள் மீண்டும் பார்க்கலாம் இப்போது 0க்கு கீழே வரும் திறன் குறைகிறது இப்போது இங்கே புள்ளியிடப்பட்ட கோடுகள் குறுக்கு பிரிவில் நெகிழ்ச்சித்தன்மை இல்லை என்பதைக் குறிக்கிறது மற்றும் குறுக்கு பிரிவில் கிடைக்கும் இழுவிசை எதிர்ப்பு உள்ளது எனவே அந்த வழக்கில் எதிர்ப்பு இன்னும் உள்ளது ஆனால் உண்மையில் நீங்கள் மிகவும் குறைந்த இழுவிசை எதிர்ப்பு மற்றும் பிளாஸ்டிஃபிகேஷன் ஆகியவற்றை பார்க்கிறீர்கள் எனவே பிரிவின் பிளாஸ்டிஃபிகேஷன் என்று நீங்கள் கருதினால் இழுவிசை எதிர்ப்பு இல்லை விரிசல் உருவாக்கம் மற்றும் குறுக்குவெட்டின் அடுத்தடுத்த பிளாஸ்டிஃபிகேஷன் ஏற்படுகிறது இது சுமை சுமக்கும் திறன் குறைப்பைக் கடக்கிறது தகைவைக் குறைக்கும் காரணியே 25க்கு மேல் ht உடன் இவை எவ்வாறு வளைவு மூலம் கட்டுப்படுத்தப்படுகின்றன என்பதை நாம் பார்த்தோம் ஆனால் 25 க்கும் குறைவாக நீங்கள் குறுக்குவெட்டில் நசுக்க முடியும் என்பதை நீங்கள் பார்க்கத் தொடங்குகிறீர்கள் ஏனெனில் வளைவு காரணமாக உறுதியற்ற தன்மை ஏற்படும் எனவே பொதுவாக IS 1905 க்கு நாம் பார்த்த தகைவைக் குறைக்கும் காரணிகளை ஒரு கணத்தில் ஒப்பிட்டுப் பார்ப்போம் ஆனால் இரண்டாவது வரிசை விளைவுகளைக் கணக்கிட நீங்கள் பயன்படுத்த வேண்டிய தகைவைக் குறைக்கும் காரணிகளை வழங்கும் குறியீடுகளை நீங்கள் பார்க்கும் மற்றொரு வழி இதுவாகும் hd இன் செயல்பாடாக நீங்கள் பார்க்க முடியும் என வெவ்வேறு மைய பிறழ்வு விகிதங்களுக்கு வெவ்வேறு மதிப்புகளைப் பயன்படுத்துவீர்கள் எனவே சுமார் 25 க்கு 25 இன் ht இல் சுமையின் மைய பிறழ்வு இல்லாத சிவப்பு புள்ளியிடப்பட்ட கோடு நீங்கள் தகைவைக் குறைக்கும் காரணியைப் பயன்படுத்த மாட்டீர்கள் எனவே ht ஆப் 25 இல் சுமையின் மைய பிறழ்வு இல்லாத தகைவைக் குறைக்கும் காரணி ஒன்று என்பதை நீங்கள் பார்க்கலாம் எனவே எந்தக் குறைப்பும் தேவையில்லை இது ht ஆப் 25க்கு அப்பால் வளைவு காரணமாக தோல்வி ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படும் போது இது கவனிக்கப்படுகிறது எனவே இதைத்தான் நாம் பார்த்தோம் IS குறியீட்டில் சுமார் 27 ht வரை செல்லும் மதிப்புகள் உள்ளன மேலும் சில வேறுபாடுகளைக் காண்கிறோம் ஆனால் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ குறியீடுகள் ht மற்றும் et போன்ற வடிவியல் அம்சங்கள் இரண்டாவது விளைவைக் குறிக்கும் சரி இப்போது நான் முன்பே குறிப்பிட்டது போல படத்தில் வரும் மற்ற காரணிகள் உள்ளன மற்றும் இந்த நிகழ்வுகள் குறிப்பாக தரை அடுக்குகளுடன் சுவரின் தொடர்பு மற்றும் அந்த சந்திப்பில் உள்ள சுழற்சி ஆகியவை முக்கிய பங்கு வகிக்கின்றன இது உண்மையில் எல்லை நிலைமைகளை மாற்றுகிறது மற்றும் சுவரின் செங்குத்து சுமை தாங்கும் திறனை மாற்றும் எனவே இது நான் பார்க்க விரும்பும் ஒரு அம்சம் இப்போது நீங்கள் ஒரு மதிப்பீடு செய்ய வேண்டும் என்றால் சுமை சுமந்து செல்லும் சுவரில் இரண்டாவது வரிசை P டெல்டாவின் விளைவின் துல்லியமான மதிப்பீடு பொருளின் சுருக்க வலிமைக்கு அப்பால் நீங்கள் பிரிவின் பிளாஸ்டிஃபிகேஷன் செய்யப் போகிறீர்கள் என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதையும் நீங்கள் கவனிக்க வேண்டும் சுருக்கத்தில் உள்ள பொருளின் வரையறுக்கப்பட்ட எதிர்ப்பைக் கருத்தில் கொள்ள வேண்டும் P டெல்டா விளைவுகள் மற்றும் நேரம் மாறுபடும் சிதைவுகளையும் கருத்தில் கொள்ளலாம் மேலும் உங்கள் சுமை உள்ளமைவு உருமாற்றத்தின் காரணமாக மாறப் போகிறது மேலும் இவை மிகவும் துல்லியமான மதிப்பீட்டைப் பெறுவதற்கும் பரிசீலிக்கப்படலாம் ஆனால் எல்லை நிலைமைகள் பாதிக்கப்படுவது நீங்கள் மனதில் கொள்ள வேண்டிய ஒன்று மற்றும் சுவரின் செங்குத்து சுமை தாங்கும் திறனைப் பெறுவதில் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படலாம் எனவே சுவருக்கும் ஸ்லாப்புக்கும் இடையேயான தொடர்பு எப்படி இருக்கிறது என்பதையும் சுவரின் செங்குத்து சுமை தாங்கும் திறனில் சுவர் ஸ்லாப் இடைவினைகளை ஒருவர் கணக்கிட்டால் இந்த வகையான கணக்கீட்டிற்கு நீங்கள் எந்த வகையான கட்டமைப்பைப் பயன்படுத்தலாம் என்பதை ஆராய்வோம் எனவே தரை ஸ்லாப் சுவரில் கட்டுப்படுத்தும் விளைவைத் தூண்டுகிறது புவியீர்ப்பு விசைகள் விசித்திரமாகச் செயல்படுவதால் சுவர் வளைக்கப்படும்போது அல்லது சுவரில் பக்கவாட்டு விசைகள் செயல்படும் போது கூட தரை ஸ்லாப் ன் பங்கு அது அடிப்படையில் சுவரில் சிதைவுகளை கட்டுப்படுத்துகிறது எனவே இந்த ஸ்லாப் ஒரு கட்டுப்படுத்தும் விளைவைக் கொண்டுள்ளது எனவே ஸ்லாப் வழங்கும் இந்த கட்டுப்பாடு என்ன என்பதைப் புரிந்துகொள்வது அவசியம் மற்றும் சுவரின் செங்குத்து சுமை தாங்கும் திறனில் இந்த கட்டுப்பாட்டை உண்மையில் கருத்தில் கொள்ள முடியுமா இது சுவரின் வலிமையை பாதிக்கிறது குறிப்பாக இறுதி சுழற்சிகள் மற்றும் சுவரின் உண்மையான மைய பிறழ்வு சுவரில் உள்ளது எனவே இந்த ஸ்லாப் ஒரு கட்டுப்படுத்தும் விளைவைக் கொண்டுள்ளது எனவே ஸ்லாப் வழங்கும் இந்த கட்டுப்பாடு என்ன என்பதைப் புரிந்துகொள்வது அவசியம் மற்றும் சுவரின் செங்குத்து சுமை தாங்கும் திறனில் இந்த கட்டுப்பாட்டை உண்மையில் கருத்தில் கொள்ள முடியுமா இது சுவரின் வலிமையை பாதிக்கிறது குறிப்பாக இறுதி சுழற்சிகள் மற்றும் சுவரின் உண்மையான மைய பிறழ்வு சுவரில் உள்ளது ஆனால் நீங்கள் அந்த மாதிரியான சூழ்நிலையை கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை நீங்கள் முதலில் மேலேயும் கீழேயும் வெவ்வேறு மையப் பிறழ்வைக் கொண்டிருக்கலாம் மேலும் இது மேல் மற்றும் கீழ் உள்ள மாற்றப்பட்ட எல்லை நிபந்தனைகளிலிருந்து வரலாம் எனவே மேல் மற்றும் கீழ் நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டிய அவசியமில்லை நாம் அதை ஒரே மாதிரியாகக் கருதுகிறோம் எனவே நான் சொன்னது போல மேலேயும் கீழேயும் ஒரு கீல் உள்ளது என்ற முதல் அனுமானம் அருகிலுள்ள பொருளுடன் இடைமுகத்தில் விரிசல் உருவாகும் ஒரு குறிப்பிட்ட நிபந்தனைகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது இப்போது இது நிகழாத ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம் உங்கள் மேல் மற்றும் கீழ் எல்லை நிலைமைகள் வேறுபட்டிருக்கலாம் எனவே இயற்பியல் யதார்த்தத்தைப் பொறுத்து முடிந்தவரை பொருத்தமான அனுமானங்களை நீங்கள் செய்ய விரும்பும் சில நிகழ்வுகளை ஆராய்வோம் நீங்கள் ஒரு தொடர்ச்சியான வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் ஸ்லாப்பை தரை ஸ்லாப் அல்லது கூரை ஸ்லாப் என்று கருதினால் இந்த வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் ஸ்லாப் சுவர் தடிமனில் பொதிக்கப்பட்டுள்ளது என்று வைத்துக்கொள்வோம் சுவரின் தடிமன் t என்றால் ஸ்லாப் சுவரின் தடிமனில் குறைந்தது மூன்றில் இரண்டு பங்கு வரை பொதிக்கப்பட்டிருக்கும் என்று நாம் கருதுகிறோம் இப்போது ஸ்லாப் மற்றும் கொத்து சுவருக்கு இடையே உள்ள இடைமுகத்தில் சராசரியாக சுருக்கினால் தாங்கு தகைவுகள் 0 3 MPa ஆர்டரில் இருக்கும் 0 3 Nmm2 இது பொருத்தம் தருவதாகக் கொள்ளலாம் எனவே அந்த இடைமுகத்தில் தாங்கு தகைவு என்ன என்பதை உங்களால் விரைவாக மதிப்பிட முடிந்தால் உங்களிடம் உட்பொதிப்பு பிளஸ் தாங்கு தகைவு 0 3 MPa ஆர்டரில் இருக்கும் அல்லது அதற்கு மேற்பட்ட தாங்கு தகைவு இருந்தால் கூட்டு நிலையானது என்று கருதுவது ஒரு நியாயமான மதிப்பீடாகும் உங்களுக்கு இதிலிருந்து வேறுபட்ட சூழ்நிலைகள் இருக்கலாம் உங்களிடம் நெகிழ்வான உதரவிதானம் இருந்தால் உங்களிடம் நெகிழ்வான தளம் இருந்தால் நிலைமை நிச்சயமாக மாறும் இப்போது உங்களிடம் மரத் தளம் இருக்கிறதா என்று பார்ப்போம் அது நெகிழ்வான தளமாக இருக்கலாம் அல்லது நாம் முன்பு ஆய்வு செய்த வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் ஸ்லாப்பாக இருக்கலாம் ஆனால் இப்போது உங்களிடம் 0 3 MPa வரிசையின் தாங்கு தகைவு நிலை இல்லை என்று சொல்லலாம் இது கணிசமாக குறைவாக உள்ளது அத்தகைய சூழ்நிலையில் நெகிழ்வான தளம் மரத் தளம் அல்லது வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் ஸ்லாப் ஆகியவை மிகக் குறைந்த தாங்கு தகைவைக் கொண்டவை குறிப்பிடத்தக்க அளவு குறைந்த தாங்கு தகைவைக் கொண்டிருக்கின்றன அவை மூட்டைக் கட்டுப்படுத்தப் போவதில்லை மற்றும் சுவர் கீல் என்று கருதுவது ஒரு நியாயமான மதிப்பீடாகும் கூடுதலாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மற்ற அம்சம் என்னவென்றால் இது கட்டமைப்பு சார்ந்த அச்சுக்கலை மட்டும் அல்ல நீங்கள் உயரமான தளங்களுக்குச் செல்லும் அதே கட்டிடத்திற்குள் அச்சு விசை நிலைகளில் உள்ள தகைவு நிலைகள் வித்தியாசமாக இருக்கும் எனவே கீழ் தளங்களை விட உயர்ந்த தளங்களில் தகைவு நிலைகளும் வேறுபட்டிருக்கலாம் எனவே நாம் பேசும் தாங்கு தகைவுகள் உங்களிடம் இல்லாமல் இருக்கலாம் கட்டிடத்தின் கீழ் தளங்களுடன் ஒப்பிடும்போது 0 3 MPa ன் கட்டைவிரல் விதி அதிக அளவில் உள்ளது எனவே இது கருத்தில் கொள்ள வேண்டிய ஒன்று நல்ல பிணைப்பு இருந்தால் சமதளத்தின் சிதைவுகள் திரும்பும் சுவர்கள் நல்ல பிணைப்பு இருந்தால் திரும்பும் சுவர்கள் விறைப்பானாக செயல்படும் மேலும் பக்கவாட்டு கட்டுப்பாட்டைப் பொருத்தவரை நீங்கள் கூடுதல் பங்களிப்பைப் பெற முடியும் எனவே நீங்கள் சுவரை ஆய்வு செய்கிறீர்கள் அது அச்சு விசைகளின் கீழ் உள்ளது ஆனால் இப்போது திரும்பும் சுவர்கள் பரிசோதனையின் கீழ் சுவருடன் நன்கு பிணைக்கப்பட்டிருந்தால் திரும்பும் சுவர்களால் இந்த சிதைவுக்கு கூடுதல் எதிர்ப்பு கிடைக்கிறது அது எவ்வளவு நன்றாக இருக்கிறது என்பதைப் பொறுத்தது சுவர் திரும்பும் சுவர்களுடன் இணைக்கப்பட்டுள்ளது இந்த விளைவை நீங்கள் கருத்தில் கொள்ள விரும்புகிறீர்களா மற்றும் சுவரின் செங்குத்து சுமை தாங்கும் திறனில் விளைவு உண்மையில் குறிப்பிடத்தக்க பங்கைக் கொண்டிருக்குமா என்பதைப் பொறுத்தது சரி எனவே இறுதிச் சுழற்சிகளின் மதிப்பீட்டை உங்களால் செய்ய முடிந்தால் அதை பகுப்பாய்வு முறையில் கொண்டு வர முடியுமா ஆம் இது செய்யப்பட்டுள்ளது உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு இலட்சியமயமாக்கல் தேவை இந்த வரைபடத்தில் நீங்கள் காணக்கூடிய அளவுரு வளைவுகளின் தொகுப்பு ஒரு குறிப்பிட்ட நிபந்தனைகளை இணைக்கும் பகுப்பாய்வு சூத்திரங்களின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ளது சுவரின் இறுதிச் சுழற்சிகள் சுவரில் பயன்படுத்தப்படும் சுமை மற்றும் சுமையின் மையப் பிறழ்ச்சி ஆகியவற்றை நீங்கள் சுவரின் இறுதிச் சுழற்சிகளின் மதிப்பீட்டைச் செய்ய முடியும் எனவே சாஹ்லின் இங்கே மேற்கோள் காட்டப்பட்ட இந்த வேலையின் அளவுரு வளைவுகளின் தொகுப்பு சுவரில் உள்ள தகைவை மதிப்பிடுவதையும் சுவரில் உள்ள தகைவு அளவையும் மதிப்பிடுவதைப் பார்க்கிறது சுவர் மொத்தம் பயன்படுத்தப்பட்ட சுமை மற்றும் சுமையின் மைய பிறழ்வு இங்கே அங்கு இருக்கும் சிறிய உருவத்தைப் பற்றி குறிப்பிட்டு குறிப்பிடுகிறேன் λh என்பது நீங்கள் கருதும் உறுப்பின் உயரம் இது ஒரு தரையிலிருந்து அருகிலுள்ள ஊடுருவல் புள்ளி வரை தாங்கு உறுப்பின் சுமை தாங்கும் சுவரின் உயரம் எனவே பூஜ்ஜிய மொமென்ட் ன் புள்ளி எனவே இது நீங்கள் எந்த வகையான எல்லை நிபந்தனையின் இலட்சியமயமாக்கலைச் செய்திருக்கிறீர்கள் என்பதைப் பொறுத்தது மற்றும் h என்பது சுவரின் மொத்த உயரம் பின்னர் நீங்கள் λh பூஜ்ஜிய மொமென்ட் ன் புள்ளிகளுக்கு இடையில் சுவரின் திசைதிருப்பப்பட்ட வடிவத்தைப் பொறுத்தது d என்பது மொத்த சுவரின் தடிமன் மற்றும் b என்பது குறுக்குவெட்டின் அகலம் ஆகும் அது பரிசீலிக்கப்படுகிறது மற்றும் σedge ஒன்றும் இல்லை ஆனால் நம்முடைய முந்தைய விரிவுரைகளில் fc ஐப் பயன்படுத்தி வரும் விளிம்பு சுருக்கம் மற்றும் அந்த விளிம்பு சுருக்க தகைவே இந்த வரைபடத்தில் சிக்மா எட்ஜ் என கொடுக்கப்பட்டுள்ளது எனவே இந்த வளைவுகள் உண்மையில் நிலையான விளிம்பு தகைவின் வளைவுகள் இங்குள்ள மற்ற வளைவுகளில் இவற்றின் மீது நிலையான விளிம்பு தகைவு வளைவுகள் உள்ளன எனவே உங்களிடம் உள்ள சுழற்சியின் அளவைப் பொறுத்து இறுதி சுழற்சிகள் y அச்சில் கொடுக்கப்படுகின்றன சுழற்சிகள் இங்கே இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் இறுதிச் சுழற்சிகள் இங்கே உள்ளன இதன் அடிப்படையில் நீங்கள் சுவரில் எவ்வளவு சுழற்சியைக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதற்கான மதிப்பீடாகும் பின்னர் நீங்கள் x அச்சில் ஐ வைத்திருக்கிறீர்கள் கொத்தின் E மற்றும் I மீண்டும் குறுக்கு பிரிவு பகுதியின் செகண்ட் மொமென்ட் ஆகும் நீங்கள் இங்கு பார்க்கும் இரண்டாவது வளைவுகள் நிலையான விளிம்பு தகைவின் வளைவுகளாகும் அதாவது எனவே நீங்கள் காணும் வளைவுகளின் இரண்டாவது தொகுப்பு நிலையான விளிம்பு தகைவின்வளைவுகளாகும் மேலும் அவை இதன் மீது மிகைப்படுத்தப்படுகின்றன மற்றும் வளைவுகள் வெவ்வேறு நிலைகளின் மைய பிறழ்வு விகிதத்திற்காக கணக்கிடப்படுகின்றன எனவே ஒவ்வொரு வளைவும் 0 5 ஆக அதிகரித்துக்கொண்டே செல்கிறது மேலும் நாம் சொன்னது போல் இந்த ed ஆப் 0 5 அல்லது et ஆப் 0 5 என்பது பெரும்பாலான குறியீடுகளில் வரம்புக்குட்பட்ட மதிப்பாக இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் எனவே கொடுக்கப்பட்ட சுமைக்கு சுவரில் உள்ள அதிகபட்ச தகைவை நீங்கள் அறிய முடியும் என்றால் நீங்கள் இறுதிச் சுழற்சிகளின் மதிப்பீட்டைச் செய்து சுமையின் விரிவாக்கத்தை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் எனவே சுவரில் உள்ள அதிகபட்ச சுருக்க தகைவை நீங்கள் கட்டுப்படுத்த விரும்பினால் நீங்கள் அனுமதிக்கப்பட்ட தகைவு அணுகுமுறையில் வேலை செய்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் நீங்கள் பார்க்கும் பொருட்களின் சேர்க்கைக்கு அனுமதிக்கப்படும் அதிகபட்ச அனுமதிக்கப்பட்ட தகைவு என்னவென்று உங்களுக்குத் தெரியும் இந்த வகையான வரைபடத்தின் மூலம் கொடுக்கப்பட்ட சுமை மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட இறுதி சுழற்சிகள் மற்றும் மைய பிறழ்வு ஆகியவற்றை நீங்கள் அனுமதிக்கக்கூடிய தகைவின் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியுமா என்பதை நீங்கள் சரிபார்க்க முடியும் எனவே இது மற்றொரு பயனுள்ள வடிவமாகும் இதில் மைய பிறழ்வின் விளைவு இறுதி சுழற்சிகளின் விளைவு அளவுரு வடிவமைப்பு வளைவுகளில் செய்யப்பட்டது சரி இது உண்மையில் நிறைய ஆராய்ச்சிகளைக் கண்ட ஒரு வேலை இது நிறைய ஆராய்ச்சிகளைக் கண்ட பகுதி எனவே இது கணக்கிடப்பட்ட பல்வேறு வழிகள் உள்ளன எனவே நீங்கள் செங்குத்துச் சுமையைச் சுமந்துகொண்டு தரைப் பலகைகளுக்கு இடையில் அமர்ந்திருக்கும் சுவரைப் பார்க்கிறீர்கள் என்றால் சுழற்றினால் இறுதிச் சுழற்சிகள் ஃபை என்றும் H உயரமுள்ள சுவருக்கு e என்பது அச்சு சுமை P இன் மைய பிறழ்வு என்றும் குறிப்பிடப்படும் இந்த குறிப்பிட்ட வேலையில் உருவாக்கப்பட்ட வேறு சில வடிவங்கள் உள்ளன என்பதை நீங்கள் திசைதிருப்பப்பட்ட வடிவத்தைக் காணலாம் இப்போது நெடுவரிசையின் திசைதிருப்பப்பட்ட வடிவம் ஒரு பரவளைய திசைதிருப்பப்பட்ட வடிவத்திற்கு அருகில் இருப்பதாக இலட்சியப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் அந்த அனுமானத்தின் மூலம் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு பகுப்பாய்வு வடிவத்தைப் பெறுவீர்கள் முடிவு சரியாக மதிப்பிடப்படுகிறது முனைகளில் சுழற்சியின் கோணம் தாங்கும் திறன் தோல்வி முறை அந்த வகையில் சுவர் ஸ்லாப் தொடர்பு தோல்வியடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மற்றும் மைய பிறழ்வு மற்றும் இறுதி தருணங்களை அடைய முடியும் எனவே தோல்வியின் பயன்முறையைப் பொறுத்தவரை பொருளின் சுருக்க வலிமையால் நீங்கள் பிரிவில் தோல்வியடையலாம் அல்லது வளைவு காரணமாக நீங்கள் தோல்வியடையலாம் அது நீங்கள் பார்க்கும் ht விகிதங்களைப் பொறுத்தது தொடர்புடைய வலிமை ஆய்வு செய்யப்படும் உடைக்கப்படாத சூழ்நிலையில் நீங்கள் முழு சுவர் பகுதியையும் வைத்திருக்கலாம் அல்லது சுவர் ஓரளவு விரிசல் அல்லது முழுமையாக விரிசல் அடையலாம் எனவே சுவரில் உள்ள விரிசல் நிலையைப் பொறுத்து தோல்வியின் முறையைப் பொறுத்து ஒரு பரவளைய திசைதிருப்பப்பட்ட வடிவத்தின் அனுமானத்துடன் பெறப்பட்ட வெளிப்பாடுகளின் தொகுப்பு உங்களிடம் உள்ளது நெடுவரிசைக்கு நீங்கள் தாங்கு திறன் மதிப்பீடு மற்றும் மைய பிறழ்வு தன்மையைப் பெறுவீர்கள் எனவே இது மற்றொரு வடிவமாகும் இதில் இறுதி சுழற்சிகளின் விளைவு கருதப்படுகிறது சுவருக்கும் மூட்டுக்கும் இடையே உள்ள இடைமுகத்தில் சுவரில் உள்ள சுழற்சிகளைப் பொறுத்து நீங்கள் ஸ்லாப் எந்த வகையான சுழற்சியைக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் உண்மையில் பார்த்தால் ஸ்லாப் எவ்வளவு சுழற்சியால் மொத்த சுழற்சி செய்யப்படுகிறது என்பதைப் பார்ப்பது அறிவுறுத்தலாகும் உள்வாங்கப் போகிறது மற்றும் சுவர் எவ்வளவு சுழற்சிக்கு உட்படுத்தப் போகிறது எனவே சுவர் ஸ்லாப் இடைமுகத்தில் கூட்டு நடத்தைக்கான மொமென்ட் சுழற்சி உறவுகளுக்கு வருவதற்கு இது ஒரு சுவாரஸ்யமான வேலை ஆகும் எனவே மூட்டு கடினமானது என்று நீங்கள் கருதினால் இந்த சுவர் ஸ்லாப் இடைமுகம் கடினமானது என்று நீங்கள் கருதினால் சுவரின் இறுதிச் சுழற்சியும் ஸ்லாப்பின் இறுதிச் சுழற்சியும் ஒரே மாதிரியானவை என்று நீங்கள் கருதும் சூழ்நிலையை நீங்கள் பெறுவீர்கள் ஆனால் இது நடக்காது நீங்கள் கண்டிப்பாக வெவ்வேறு விறைப்புத்தன்மை கொண்ட பொருட்களைப் பார்க்கிறீர்கள் இந்த இரண்டு மதிப்புகளும் ஒரே மாதிரியாக இருக்காது எனவே இந்த இரண்டையும் மதிப்பீடு செய்ய முடியுமா அப்படியானால் கூட்டு நடத்தைக்கான ஒரு திருப்புத்திறன் சுழற்சி உறவை உருவாக்க முடியுமா அதை உங்கள் இறுதி சுழற்சி மதிப்பீடுகளுக்குப் பயன்படுத்த முடியுமா பின்னர் அந்த எடுத்துக்காட்டு அளவுரு வளைவுகளில் அதைப் பயன்படுத்த முடியுமா மதிப்பீட்டின்படி சுவரின் செங்குத்து சுமை தாங்கும் திறன் என்னவாக இருக்கும் எனவே தோல்வியில் இந்த சுழற்சியின் கோணம் சில காரணிகளைப் பொறுத்தது இது உண்மையில் மூட்டுக்கு எவ்வளவு அச்சு சுமை வருகிறது அதாவது மூட்டில் உள்ள அச்சு தகைவு நிலை என்ன மேலும் இந்த சுமைக்கும் சுவரின் சுமை தாங்கும் திறனுக்கும் உள்ள தொடர்பு என்ன எனவே சுமைஏற்றுதலின் வெவ்வேறு நிலைகளில் இந்த சுழற்சி கோணம் வித்தியாசமாக இருக்கும் எனவே நீங்கள் மூட்டைப் பார்த்தால் இது அடிப்படையில் ஒரு ஸ்லாப் மற்றும் சுவர் மற்றும் ஸ்லாப் இடையே உள்ள இடைமுகம் கொண்ட ஒரு சுவரை ஆய்வு செய்கிறது இங்கே சுவரின் சுழற்சி φv ஆகும் அதாவது சுவரின் சுழற்சி செங்குத்து உறுப்பு செங்குத்து உறுப்பு சுழற்சி φv ஸ்லாப் φh சுழற்சிக்கு உட்படுகிறது இப்போது φh மற்றும் φv இடையே உள்ள வேறுபாடு உண்மையில் மூட்டு சுழற்சியின் சுழற்சி ஆகும் எனவே ஸ்லாப் எவ்வளவு சுழல்கிறது சுவர் எவ்வளவு சுழல்கிறது மற்றும் வித்தியாசம் உங்களுக்கு மூட்டு சுழற்சியைக் கொடுக்கப் போகிறது என்பதைப் பொறுத்து இப்போது மூட்டு சுழற்சியின் மதிப்பீடு உள்ளது எனவே கடந்த காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட சில பணிகள் மீள் பிளாஸ்டிக் நடத்தையைப் பார்த்தன அங்கு சுவரின் சுழற்சி ஒரு நேரியல் அல்லாத நடத்தை என்று கருதப்படுகிறது அதிகரிக்கும் சுமையுடன் சுவரின் சுழற்சி நேரியல் அல்ல அதேசமயம் ஸ்லாப்பின் சுழற்சி நேரியல் என்று கருதப்படுகிறது மற்றும் நீங்கள் செங்கல் கொத்து மற்றும் வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் ஆகியவற்றை 2 பொருட்களாகப் பார்க்கிறீர்கள் என்றால் இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய அனுமானமாகும் வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் பொருள் ஒரு நேரியல் மீள் முறையில் தொடர்ந்து செயல்படுகிறது என்று நான் கருதுகிறேன் அதேசமயம் சுவரில் நெகிழ்ச்சித்தன்மை உள்ளது எனவே சுழற்சிகள் நேரியல் அல்ல அது ஒரு நல்ல அனுமானம் எனவே இந்த வரைபடத்தில் y அச்சில் P ஐ அதிகரிப்பதன் மூலம் நீங்கள் வெவ்வேறு சுழற்சிகளைக் கொண்டிருப்பதைக் காணலாம் சுவரின் சுழற்சி மற்றும் பலகையின் சுழற்சி மற்றும் வேறுபாடு θ எனவே ஸ்லாப்பின் மொத்த சுழற்சி மற்றும் சுவரின் சுழற்சி செய்யப்பட்டவுடன் தீட்டா என்றால் என்ன என்பதை நீங்கள் மதிப்பீடு செய்யலாம் வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் ஸ்லாப் விஷயத்தில் நாம் முன்பு விவாதித்ததைப் போலவே நாம் பேசிக்கொண்டிருந்தோம் அந்த மூட்டின் முன் சுருக்கமானது சுமார் 0 3 MPa அல்லது அதற்கும் அதிகமாக இருந்தால் நீங்கள் அங்கு சுழற்சிகளைப் பெறவில்லை என்றும் அது ஒரு நிலையான மூட்டு என்றும் நீங்கள் யூகிக்கலாம் இது உண்மையில் சோதனை முடிவுகளில் மிகவும் தெளிவாகக் காணப்படுகிறது நீங்கள் இருந்தால் கிட்டத்தட்ட 80 சதவிகிதம் பொருத்தம் கிடைக்கும் 3 MPa சுருக்க தகைவு அளவைப் பார்க்கிறது எனவே இதன் மூலம் நீங்கள் சுழற்சியின் மதிப்பீட்டைப் பெறுவீர்கள் பின்னர் நீங்கள் ஒரு சுவரின் செங்குத்து சுமை சுமக்கும் திறனை மதிப்பிடுவதற்கு இறுதி சுழற்சிகளைக் rotationsகணக்கிடும் வளைவுகளைப் பயன்படுத்தலாம் சுவரில் மிகக் குறைந்த அளவு முன் சுருக்கம் இருந்தால் அத்தகைய இடைமுகங்களின் நடத்தையை உங்களுக்குக் காண்பிப்பதற்காக ஒரு சேமிப்புக் கட்டமைப்பையும் ஒரே சேமிப்புக் கட்டமைப்பின் கூரைப் பலகையையும் வலுவூட்டப்பட்ட கான்கிரீட்டில் குறைந்த முன் சுருக்க நிலைகளுடன் பார்க்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம் அதேசமயம் உங்களிடம் அதிக முன் சுருக்கம் இருந்தால் இடைமுகம் செங்கல் கொத்துகளில் நசுக்கப்படும் சூழ்நிலைகளைக் காணலாம் இவை நிச்சயமாக சோதனைகளின் முடிவுகள் மற்றும் நீங்கள் பார்ப்பது தோல்வி நிலைமைகள் எனவே முன் சுருக்கத்தின் அளவைப் பொறுத்து இடைமுகம் வித்தியாசமாக செயல்படும் என்பதுதான் கருத்து இது விரிசல் ஏற்படலாம் அல்லது விரிசல் ஏற்படலாம் அல்லது சுழலலாம் அல்லது நசுக்கலாம் எனவே அது நசுக்கினால் கொத்து சுவரின் நேரியல் அல்லாத நடத்தை உங்களுக்கு இருந்தால் கொத்து சுவரில் உள்ள சுழற்சிகள் வித்தியாசமாக இருக்கும் மேலும் நீங்கள் நேரியல் பதிலைக் கருத முடியாது எனவே சுருக்கத்தின் கீழ் கொத்துகளை ஆராய்வதன் முடிவில் நாம் அதை 2 நிலைகளில் செய்தோம் கொத்து குறுக்குவெட்டு நிலை பொருள் சுருக்கம் மற்றும் உறுப்பு சுருக்க நடத்தை ஆகியவற்றில் அதைச் செய்தோம் வெவ்வேறு செயல்களை நாம் தொடர்ந்து ஆய்வு செய்கிறோம் அடுத்ததாக வளைப்பது பற்றி ஆராய்வோம் ஆனால் ப்ளேனுக்கு வெளியே வளைந்து போதல் பற்றி ப்ளேனுக்கு வெளியே வளைந்து போதல் பற்றி நாம் ஆராயும்போது நம்முடைய பிரிவின் தொடக்கத்தில் பொருள் நடத்தை மற்றும் நெகிழ்வு இறுக்கத்தில் மூட்டுகளின் வலிமை எவ்வாறு முக்கியமானது என்ற பிரிவில் இந்த அம்சத்தைப் பற்றி விவாதித்தோம் படுக்கை மூட்டுக்கு இணையான நெகிழ்வு இழுவிசை வலிமை மற்றும் படுக்கை மூட்டுக்கு இணையான நெகிழ்வு இழுவிசை வலிமை ஆகியவற்றை நாம் ஆய்வு செய்தோம் என்பது உங்களுக்கு நினைவிருந்தால் இப்போது அந்த அளவுருக்கள் வகிக்கும் பங்கையும் வளைக்கும் கொத்துச் சுவரின் நடத்தையில் நான் உங்களுக்கு முன்பு குறிப்பிட்ட ஆர்த்தோகனல் வலிமை விகிதத்தையும் ஆராயத் தொடங்கும் நேரம் வந்துவிட்டது இப்போது கிடைமட்ட விநியோகிக்கப்பட்ட சுமைஏற்றத்திற்கு உட்பட்ட சுவரைப் பார்க்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம் எனவே இப்போது சுமை உண்மையில் சுவரில் பக்கவாட்டில் செயல்படுகிறது மற்றும் பொதுவாக விநியோகிக்கப்பட்ட நிலைமைகளை நாம் ஆராயலாம் ஏனென்றால் செயலற்ற விசைகளுக்கு உட்படுத்தப்படும் போது கொத்து சுவரின் நடத்தையைப் பார்ப்பதில் நாம் ஆர்வமாக உள்ளோம் ஒரு பூகம்பத்தின் காரணமாக உருவாக்கப்பட்ட செயலற்ற விசைகள் மற்றும் அது நிச்சயமாக விநியோகிக்கப்படுகிறது நாம் நில அதிர்வு பகுப்பாய்வு செய்யும் போது அதை ஒரு செறிவூட்டப்பட்ட விசையாக இலட்சியப்படுத்தலாம் ஆனால் அடிப்படையில் செயலற்ற விசைகள் விநியோகிக்கப்பட்ட விசைகள் அல்லது காற்று விசைகள் சுவரில் உள்ள காற்று அழுத்தம் எனவே சுவர் கிடைமட்ட விநியோகிக்கப்பட்ட சுமைஏற்றுதலுக்கு உட்படுத்தப்படும் சூழ்நிலையை நாம் ஆய்வு செய்கிறோம் இது ஈர்ப்பு சுமை முன்னிலையில் உள்ளது எனவே நாம் இங்கே சுமைகளின் கலவையை ஆய்வு செய்கிறோம் ஈர்ப்பு சுமை சுவரில் ஏற்கனவே இருக்கும் புவியீர்ப்பு சுமை காரணமாக தகைவுகள் உள்ளன ஆனால் கூடுதலாக சுவரில் செயல்படும் பக்கவாட்டு சுமை உள்ளது எனவே வெவ்வேறு சூழ்நிலைகளைக் கருத்தில் கொள்வதற்கான பகுப்பாய்வு அணுகுமுறைகளை ஆராய்வதற்கு முன் கிடைமட்ட வளைவு மற்றும் செங்குத்து வளைவு பற்றி நாம் பேசினோம் என்பதை நினைவில் கொள்வது பயனுள்ளது மேலும் நீங்கள் கிடைமட்ட வளைவு மற்றும் செங்குத்து வளைவு ஆகியவற்றின் கலவையைக் கொண்டிருக்கும் சூழ்நிலைகள் உள்ளன நாம் அதை மூலைவிட்ட வளைவு என்று குறிப்பிடுகிறோம் அதை மீண்டும் நாம் பரிசோதிப்போம் கிடைமட்ட வளைவு மற்றும் செங்குத்து வளைவு என்பது வளைவு நிகழும் முக்கிய திசையின் அடிப்படையில் நாம் செய்யும் வேறுபாடு மற்றும் அது எல்லை நிபந்தனைகளால் கட்டளையிடப்படுகிறது எனவே கிடைமட்ட வளைவு செங்குத்து வளைவுகள் இரண்டும் ஒரு வழி வளைவு என குறிப்பிடப்படுகின்றன ஏனென்றால் நீங்கள் ஒரு அச்சில் மட்டுமே வளைந்து செல்வதைக் கொண்டிருப்பதால் மூலைவிட்ட வளைவில் உங்களுக்கு இரண்டு அச்சுகள் இருக்கும் அதனால்தான் வளைவு நிகழ்கிறது அது மூலைவிட்ட வளைவு எனவே ஒரு வழி செங்குத்து வளைவு நான் பார்க்கும் நிலைமை மீண்டும் மேலேயும் கீழேயும் சுழலும் சாத்தியமாகும் பின்னர் நடு உயரத்தில் தோராயமாக நடு உயரத்தில் ஒரு விரிசல் உருவாகியிருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் எனவே இவை மேலேயும் கீழேயும் சுதந்திரமாகச் சுழல்வதற்காக சில அனுமானங்கள் மற்றும் நடுத்தர உயரத்தில் விரிசல் உருவாகும் எந்த சூழ்நிலையில் இவை உண்மை என்பதை நாம் ஆராய்வோம் ஆனால் பெரும்பாலான சூழ்நிலைகளில் நீங்கள் சுவரில் செயல்படும் விநியோகிக்கப்பட்ட சுமை சுவரில் செயல்படும் பக்கவாட்டு சுமை ஆகியவற்றைப் பார்க்கும்போது சுவர் பதிலளிக்கும் வகையில் எதிர்பார்க்கப்படுகிறது எனவே இது ஒரு வழி செங்குத்து வளைவு மற்றும் நடு உயரத்தில் விரிசல் எங்கோ நடு உயரத்தில் விரிசல் அது உண்மையில் குறிப்பிட்ட நிலைமைகள் காரணமாக நடுத்தர உயரத்தில் இருந்து விலகி மற்ற இடங்களில் இருக்க முடியும் மற்றும் நாம் அதை மீண்டும் ஆராய்வோம் எனவே சுவரின் சிதைவின் காரணமாக அதிகபட்ச இடப்பெயர்ச்சி டெல்டாவாக இருக்கலாம் மாணவர் ஐயா இதோ நேரம் 3453 ஐ பார்க்கவும் கேள்வி கிடைமட்ட வளைவு இங்கே நடக்கிறதா இல்லை ஒரு வழி செங்குத்து வளைவு என்று நாம் பேசும் போது கிடைமட்ட வளைவு இல்லை இது செங்குத்து அச்சைப் பற்றியது வளைவு நிகழ்கிறது மற்றும் நீங்கள் எதிர்ப்பை மற்றும் விரிசல் ஐ பெறுகிறீர்கள் அது ஒரு மூட்டு மற்றும் பொருளின் நெகிழ்வு இழுவிசை வலிமை படுக்கை மூட்டுக்கு செங்குத்தானது படுக்கை மூட்டு க்ரிட்டிக்கல் ஆக மாறும் போது ஒரு வழி செங்குத்து வளைவு முக்கியமானதாகிறது நான் ஒரு வழி கிடைமட்ட வளைவு பற்றி பேசும்போது அது உண்மையில் செங்குத்து விரிசலுடன் உள்நோக்கி அல்லது வெளிப்புறமாக திறக்கும் சுவர் ஆகும் அதேசமயம் கிடைமட்ட வளைவில் கிடைமட்ட விரிசல் கிடைக்கும் விரிசலின் நோக்குநிலை உங்களைத் தவறாக வழிநடத்தக்கூடும் தலைப்புடன் குழப்பமடையலாம் ஒரு வழி செங்குத்து வளைவு என்பது செங்குத்து அச்சில் வளைவது ஒரு வழி கிடைமட்ட வளைவு என்பது கிடைமட்ட அச்சில் வளைவது ஒரு வழி செங்குத்து வளைவு கிடைமட்ட விரிசலுடன் முடிவடைகிறது ஒரு வழி கிடைமட்ட வளைவு செங்குத்து விரிசலுடன் முடிவடைகிறது அதுதான் அடிப்படை வேறுபாடு மாணவர் சார் சரி உங்கள் கேள்வி என்னவென்றால் அச்சு திசையில் சுவரில் சுமைஏற்றப்படுவதை நாம் பார்த்தோம் அச்சு திசையில் புவியீர்ப்பு விசைகளைச் சுமந்து செல்லும் ஒரு சுவரைப் பற்றி நாம் பேசுகிறோம் ஆனால் பக்கவாட்டு சுமைஏற்றுதலுக்கும் உட்பட்டது மற்றும் இந்த விஷயத்தில் நாம் ஆராயும் பக்கவாட்டு சுமைஏற்றுதல் என்பது பூகம்பத்தின் காரணமாக காற்று சுமை அல்லது செயலற்ற சுமை ஆகும் எனவே இந்த நிலையில் உங்களுக்கு கிடைமட்ட சுமை மற்றும் விலகல்கள் இந்த இரண்டு கலவையின் காரணமாக சுவரில் ஏற்படும் எனவே நீங்கள் ஒரு வழியில் கிடைமட்ட வளைவில் இதேபோன்ற சூழ்நிலையைப் பெறுவீர்கள் இப்போது நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்றால் ஒரு வழி செங்குத்து வளைவில் நீங்கள் முன் சுருக்கத்தின் விளைவைக் கொண்டிருக்கிறீர்கள் சுவரின் எதிர்ப்பில் முன் சுருக்கத்தின் நேர்மறையான விளைவைக் கொண்டிருக்கிறீர்கள் எனவே நீங்கள் குறிப்பிடத்தக்க முன் சுருக்கத்தைக் கொண்ட சுவரைப் பார்க்கிறீர்கள் என்றால் முன் சுருக்கம் இருப்பதன் காரணமாக அதன் அவுட் ஆப் பிளேன் திறனுக்கு வெளியே செங்குத்து வளைக்கும் திறன் மேம்படுத்தப்படும் மேலும் முன் சுருக்கமானது எதிர்ப்பின் பக்கத்தில் செயல்படப் போகிறது என்பது தெளிவாகத் தெரிகிறது கிடைமட்ட வளைவு நிலைமை பற்றி என்ன ஒரு வழியில் கிடைமட்ட வளைவு முன் சுருக்கத்தின் ஒரு நன்மை விளைவைக் கொண்டிருக்கலாம் முன் சுருக்கம் இருந்தால் அது உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நன்மை பயக்கும் ஆனால் கிடைமட்ட வளைவில் நீங்கள் முன் சுருக்கத்தின் நன்மை விளைவைப் பெறுவீர்கள் எனவே இது நாம் ஆராயும் ஒன்று அத்தகைய சூழ்நிலையை நீங்கள் சந்திக்க முடியும் என்று நினைக்கிறீர்களா கம்ப்ரஷன் ப்ரீ கம்ப்ரஷனின் நன்மையான விளைவை நாம் அறிவோம் இது ஒரு வழியில் செங்குத்து வளைவில் கிடைக்கிறது ஆனால் ஒரு வழியில் கிடைமட்ட வளைவை பற்றி என்ன மாணவர் நேரம் 3756 ஐ பார்க்கவும் எனவே உங்களிடம் நகராத இறுதி ஆதரவுகள் இருந்தால் சுவருக்கும் அந்த ஆதரவுகளுக்கும் இடையில் இடைவெளி இல்லாவிட்டால் உங்களிடம் அடிப்படையில் நகராத ஆதரவுகள் இருந்தால் சுவர் சிதைவடையத் தொடங்கும் போது இறுதிக் கட்டுப்பாடுகள் முன் சுருக்கத்தைத் தூண்டலாம் சுவர் சிதைவடையத் தொடங்கும் போது நீங்கள் கிளாம்பிங் விசைகளைப் பெறுவீர்கள் மேலும் அந்த கிளாம்பிங் விசைகள் சுவரின் தளத்திற்கு வெளியே வளையும் திறனை அதிகரிக்கும் இது ஒரு வளைவு நடவடிக்கை என்று அழைக்கப்படுகிறது மேலும் நீங்கள் வளைவு நடவடிக்கையை கருத்தில் கொண்டால் ஒரு வழி கிடைமட்ட வளைவு மதிப்பீடுகள் முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கும் என்பதை நாம் ஆராய்வோம் வளைவு நடவடிக்கை ஏற்படுவதற்கான நிபந்தனைகள் உள்ளன எனவே நான் இதை இங்கு வைப்பதற்கான காரணம் இதுதான் ஏனென்றால் ஒரு விஷயத்தில் அது வெளிப்படையாக இருக்கும்போது மற்றொரு விஷயத்தில் அது வெளிப்படையாக இல்லை அது ஏற்படுவதற்கான நிலைமைகள் இருந்தால் அதைக் கணக்கிட வேண்டும்